எனவே இந்த தொகுதியில் நாம் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் ன் ஒரு சில பயன்பாடுகளைப் பற்றி பேசுவோம் மற்றும் குறிப்பாக சுவாரஸ்யமான ஆராய்ச்சி பகுதி தலைகீழ் இமேஜிங் எனப்படும் பகுதியை பற்றியும் பார்ப்போம் இமேஜிங் என்ற வார்த்தையை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு கேமராவில் புகைப்படங்கள் எடுப்பது பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் அதை மைக்ரோவேவ்வை பயன்படுத்தி அதே விஷயத்தை அடைய முடியுமா அதைத்தான் நாம் ஆராய முயற்சிக்கின்றோம் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் மற்றும் சில சவால்களையும் பார்ப்போம் எனவே முதலில் தலைகீழ் இமேஜிங் என்றால் என்ன எனவே நீங்கள் இதுவரை இந்த பாடத்திட்டத்தில் முற்றிலும் முன்னோக்கிய பிரச்சினைகளை பற்றியே பார்த்திருக்கிறீர்கள் எப்பொழுது நான் ஒரு முன்னோக்கிய சிக்கலை பற்றி சொல்கின்றேனோ நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நீங்கள் வழங்கிய பெர்மிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் E இன்சிடென்ட்டையும் கொடுத்தீர்கள் இவை இரண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் நீங்கள் ரேடியேட்டட் அல்லது ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் யை சரியாகக் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்தோம் இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் முறை வரையறுக்கப்பட்ட கூறின் முறை மற்றும் டைம் டொமைனில் வரையறுக்கப்பட்ட வேறுபாடு ஆகியவற்றில் இதைத்தான் செய்தோம் மேலும் நீங்கள் ஒரு சமன்பாடுகளின் மேட்ரிக்ஸ் அமைப்பைப் பெறுகிறீர்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம் அதில் முழு தரவரிசை இருக்கும் மற்றும் எனவே இது ஒரு தனித்துவமான தீர்வைக் கொண்டுள்ளது எனவே ஒரு தனித்துவமான தேற்றமும் உள்ளது முந்தைய தொகுதிகளில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இது ஒரு தனித்துவமான தீர்வுகளின் குறிப்பிட்ட நிபந்தனைகளை என்னவென்று என்று எங்களுக்குத் தெரிவிக்கிறது ஒரு பொறியியல் பார்வையில் தலைகீழ் எனப்படுவது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சினை எனவே தலைகீழ் சிக்கலில் என்ன நடக்கும் எனக்கு ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் கேள்வி பெர்மிட்டிவிட்டி என்பது ஸ்பேஸ் ன் செயல்பாடாக இருக்க என்ன செய்ய வேண்டும் எனவே அங்கே இது பயனுள்ளதாக இருக்கும் மூன்று வகையான எடுத்துக்காட்டுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உதாரணத்திற்கு புதைக்கப்பட்ட நில சுரங்கங்களை கண்டறிதல் எனவே நீங்கள் இங்கே சில ஸ்பேஸ்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் சில கண்ணிவெடிகளை இங்கே புதைத்து வைத்திருங்கள் உங்களிடம் இருப்பது ஒருவித சென்சார் எனவே இது ஒரு ஆண்டெனா வரிசை போன்றது என்று கருதலாம் எனவே அவர்கள் எல்லா இடங்களிலும் பீல்ட்களை அனுப்புகிறார்கள் இது பொருளைத் தாக்கும்போது என்ன நடக்கிறது பீல்ட்கள் மீண்டும் ஸ்கெட்ட்டர்டு ஆகிறது இதில் ஆண்டெனாவில் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டும் உள்ளன எனவே அது என்ன செய்கிறது நீங்கள் ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் யை சேகரித்து அதை எடுத்து தரையில் வரிசைப்படுத்துங்கள் பின்னர் ஸ்பேஸின் செயல்பாடாக பெர்மிட்டிவிட்டி என்ன என்பதைப் பெற நீங்கள் ஏற்கனவே வெடிக்கவில்லை என்று கருதி கணித சிக்கலை தீர்க்கிறீர்கள் எனவே ஸ்பேஸின் செயல்பாடாக இந்த எப்சிலன் r மிகவும் முக்கியமானது டொமைனில் இதை என்னால் பெற முடிந்தால் அதாவது எப்சிலன் r ன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இமேஜ் எனக்கு கிடைத்துள்ளது தற்போது நீங்கள் அறிவீர்கள் பொதுவாக இந்த கண்ணிவெடிகள் வெவ்வேறு பொருள்களால் உருவாக்கப்படுகின்றன அது ஒரு உலோகமாக இருக்கலாம் அது வெடிக்கும் பிளாஸ்டிக் அல்லது மண்ணின் பெர்மிட்டிவிட்டியிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்க முடியும் எனவே வேறு ஏதாவது வேறுபட்டதாக அதை காட்ட வேண்டும் நான் சொல்வதை விட இங்கே அசாதாரணமான ஒன்று இருப்பதாக தெரிகிறது அதை சரியாக வெளியே எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு விண்ணப்பம் பிற பயன்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக அது கண்டறியப்படலாம் இது கட்டமைப்பின் வலிமை என்று அழைக்கப்படுகிறது எனவே கட்டமைப்பின் வலிமை என்பது என்ன உதாரணமாக எதுவும் இருக்கலாம் உங்களுக்கு சிலவற்றை தெரிந்திருக்கலாம் பாலம் அல்லது கான்கிரீட்டில் விரிசல் என்பதில் சிவில் பொறியாளர்கள் இந்த வகையான பயன்பாடுகளைப் பயன்படுத்துகின்றனர் நம்மால் முடியும் நம்மிடம் சில கட்டமைப்பு உள்ளது என்று சொல்லுங்கள் அதை நம்மால் திறக்க முடியாது அங்கு ஒரு சுமை தாங்கும் சுவர் உள்ளது என்று சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு விரிசல் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்க அதைத் திறக்க எனக்குத் தெரியாது ஆனால் நான் r யை ஸ்பேஸின் செயல்பாடாக பெற முடிந்தால் பிறகு அதில் ஒரு விரிசல் இருப்பதை நான் பார்க்க முடியும் அதனால் அந்த தகவல் எப்படியாவது ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ல் உள்ளது மற்ற மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை மார்பக புற்றுநோய் கண்டறிதலுக்கானது அதை நான் பெற விரும்புகிறேன் எனவே இதைப் பற்றி நான் நிறைய பேசுவேன் முன்னோக்கி செல்லுங்கள் எனவே அது எப்படி சாத்தியம் மற்றும் etcetera etcetera எனவே அமைவு தெளிவாக இருக்கிறதா தலைகீழ் இமேஜிங் என்பதன் பொருள் என்ன தலைகீழ் ஏனெனில் இது ஒரு தலைகீழ் பிரச்சினை இமேஜிங் ஏனெனில் நாம் பெர்மிட்டிவிட்டி மற்றும் பெர்மிட்டிவிட்டியின் இமேஜிங்கை பெற விரும்புகிறோம் பரவாயில்லை நான் ஒரு உண்மையான பகுதியைப் பெறுவேன் கற்பனையான பகுதியையும் பெறுவேன் எனவே அதுதான் தலைகீழ் இமேஜிங் எனவே நான் கூறியது போல் மார்பக புற்றுநோயைப் பற்றி அதிகம் பேசுவோம் எனவே இங்குள்ள சில உண்மைகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தியாவில் எய்ம்ஸ் ல் மிக சமீபத்தில் ஒரு ஆய்வு நடந்தது மதிப்பிடப்பட்ட மார்பக புற்றுநோயானது உயர்ந்த இறப்பு விகிதம் இரண்டு நிகழ்வுகளிலும் மிக அதிகமாக இந்தியப் பெண்களிடம் கொண்டுள்ளது முன்னதாக இது கர்ப்பப்பை வாய்ப் புற்றுநோயாக இருந்தது இப்போது அது மார்பக புற்றுநோய் மற்றும் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீட்டிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் அறிவீர்கள் நண்பர்கள் வட்டத்தில் மற்றொன்றும் சமீபத்திய காலங்களில் கிடைத்தது மிகவும் ஆபத்தானது என்னவென்றால் சம்பவங்களுக்கு இறப்பு என்று ஒரு விகிதம் உள்ளது அதனால் அதாவது 100 பேருக்கு இந்த நோய் வந்தால் எத்தனை பேர் இறந்தார்கள் எனவே கிராமப்புறங்களில் அந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது 66 நகர்ப்புறங்களில் இது 8 எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது இது கிராமப்புற இந்தியா மற்றும் நகர்ப்புற இந்தியாவிற்கு இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் எனவே அந்த ஆய்வும் ஒரு முக்கிய காரணத்தைக் கண்டறிந்தது கண்டறியும் முறைகள் மிக குறைவாகவே இருக்கின்றது போதுமான ஸ்கிரீனிங் நடப்பதில்லை அதை நீங்கள் பல முறை மிகவும் தாமதமான நேரத்திலேயே கண்டறிந்திருப்பீர்கள் மற்றும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இந்தியாவுக்கு இடையே ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் உள்ளது இதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒருவித கண்டறியும் கருவியின் அணுகல் எளிதானதே எனவே இது ஒரு விதமான உண்மை தகவல் எனவே தற்போது விஷயங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே ஒன்று எம் ஐ நிச்சயமாக நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எம் ஐ தொழில்நுட்பத்தின் அதிசயங்கள் எனவே மார்பக பிரச்சினை மட்டுமல்ல மனித உடலின் எந்தப் பகுதியினதும் படங்களையும் இது மிகவும் துல்லியமான மற்றும் துல்லியமான வகைகளை உருவாக்குகிறது அது ஒரு வழி மற்ற வழி வலதுபுறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது எக்ஸ்ரே என்று அழைக்கப்படுகிறது இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இப்போது இந்த இரண்டு முறைகளையும் நீங்கள் காண முடிந்தால் நாம் இப்பொழுது எம் ஐ பற்றி பேசலாம் நிச்சயமாக இது விலை உயர்ந்தது அனைவருக்கும் அதை வாங்க முடியாது அது நிறைய நேரம் எடுக்கும் அது இயந்திரத்தில் உள்ள நேரம் இல்லை ஆனால் நோயாளியிடம் இருந்து எல்லாவற்றையும் பெறுவதற்கான தயாரிப்பு நேரம் முடிந்தது அதில் எல்லாமும் மிக நீண்ட நேரம் எடுக்கும் அதனால் அதன் உறுப்பு கிராமப்புறங்களுக்கு இது மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அத்தகைய விலையுயர்ந்த உபகரணங்கள் இருப்பது நகர்ப்புற மையங்களில் தான் உங்களால் யோசிக்க கூட முடியாது ஒவ்வொரு கிராமத்திலும் எம் ஐ இயந்திரம் வைத்திருந்தால் இந்த சாதனத்தின் தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு கொடுக்க கூட உங்களிடம் மின்சாரம் இருக்காது எனவே இது தான் எம் ல் உள்ள பிரச்னை எக்ஸ்ரே உடன் என்ன பிரச்சனை உள்ளது மாணவர் ரேடியேஷன் எனவே எக்ஸ்ரே மலிவானது அதாவது நாட்டில் பல இடங்களில் இதை வைத்திருப்பதை பார்த்திருக்கலாம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கும் அளவுக்கு விலை உயர்ந்ததல்ல ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அது ரேடியேஷன் டேமேஜ் யை ஏற்படுத்துகிறது எனவே அதனால் தான் டாக்டர்கள் அதிக எக்ஸ்ரே செய்ய வேண்டாம் என்று கூறுவார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் நீங்கள் எக்ஸ்ரே எவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு மரபணு மாற்றம் ஏற்படலாம் மற்றும் நீங்கள் புற்றுநோயைக் கண்டறிய முயற்சிக்கிறீர்கள் என்றாலும் புற்றுநோயை நீங்கள் அடிக்கடி எக்ஸ்ரே எடுப்பதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவே கேள்வி இங்கே என்னவென்றால் மைக்ரோவேவ் எப்படியாவது நமக்கு உதவக்கூடியதாக இருக்குமா எனவே நிச்சயமாக நமக்கு தேவை ரேடியேஷன் டேமேஜ் இல்லாத பாதுகாப்பாக இருக்க வேண்டிய முறைகள் இந்த பெரிய பிளவு என்னவென்றால் கிராமப்புற இந்தியாவிற்கும் நகர்ப்புற இந்தியாவிற்கும் இடையில் உள்ள ஒரு இடைவெளிதான் அதில் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் அது மலிவானதாகவும் இருக்க வேண்டும் நிச்சயமாக நான் இன்வேசிவ் எல்லோரும் விரும்பும் ஒன்று நான் ஒவ்வொரு முறையும் பயாப்ஸி செய்ய விரும்பவில்லை இதை நான் சரிபார்க்க விரும்புகிறேன் எனவே நான் இன்வேசிவ் இல்லாமல் யாரும் இல்லை மேலும் நாம் எதிர்மறையானதையே விரும்புகிறோம் எனவே கூற்று என்னவென்றால் அது மைக்ரோவேவ் அல்லது ரேடியோ ப்ரிக்குவேன்சி ஆகும் RF தொழில்நுட்பம் குறைந்தது இந்த இரண்டிற்கும் சாத்தியக்கூறுகளைக் கொண்டுள்ளது காரணங்கள் முதல் காரணம் RF வேவ்கள் மனித திசுக்களில் ஊடுருவுகின்றது அனால் அது நிரந்தர சேதத்தை தரவில்லை ஆகவே குறைந்தபட்சம் 2 3 தசாப்தங்களிலிருந்தே நாங்கள் இருந்திருக்கிறோம் செல்போன்களைப் பயன்படுத்துகின்றோம் எனவே நான் அர்த்தப்படுத்தவில்லை அது உண்மையில் உண்மையில் பாதுகாப்பற்றதாக இருந்திருந்தால் அனைவரும் தங்களது செல்போன்களை இனி தங்கள் பைகளில் எடுத்துச் செல்வார்களா பேஸ் ஸ்டேஷன் அருகில் அதிக நேரம் செலவிட்ட நபர்களின் வழக்குகள் உள்ளன அங்கு ரேடியேட்ட் பவர் மிக அதிகமாக உள்ளது மற்றும் மற்றொரு விஷயம் அது சில சுகாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகிறது ஆனால் நான் ஒரு தொலைபேசியின் ரேடியேட்ட் லெவல் பற்றி பேசும்போது அது எங்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று இல்லை எனவே அவை சேதத்தை ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் அறிவோம் அதன் பாதுகாப்பான பகுதி மிகவும் பாதுகாப்பானது மற்ற பகுதி கூறுகள் மிகவும் மலிவானவை இந்த நாட்களில் ஒரு சாதாரண மொபைல் தொலைபேசியை நீங்கள் எவ்வளவு பெறுகிறீர்கள் தொலைபேசி RF கூறுகள் நீங்கள் மிகவும் சாதாரண டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் transmitter receiver இன்று உங்களுக்கு 1000 2000 ரூபாய்க்கு பெற முடியும் உள்ளே உள்ள RF சுற்றமைப்பு மலிவானது இல்லையெனில் நீங்கள் ஒவ்வொரு விலையிலும் Wi Fi ஐ எவ்வாறு பெற முடியும் நாங்கள் செல்லும் இடத்தில் வைஃபை மற்றும் எந்த ப்ரிக்குவேன்சியில் வைஃபை செயல்படுகிறது 4 ஜிகாஹெர்ட்ஸ் எனவே இந்த வரம்பில் 1 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை மலிவான ஷெல்ப் காம்போனென்ட்ஸில் இருந்து வெளியேறலாம் நீங்கள் அதை வடிவமைக்க வேண்டியதில்லை நீங்கள் அதை வாங்கலாம் மாணவர் எனவே இமேஜிங் பயன்பாடுகளுக்கான ப்ரிக்குவேன்சி வரம்பு என்ன நல்ல கேள்வி எனவே இமேஜிங் பயன்பாடுகளுக்கான ப்ரிக்குவேன்சி வரம்பு என்ன எனவே இங்கே குறிப்பிட்டுள்ளபடி அதை 1 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரம்பில் வைத்திருக்கிறோம் மாணவர் டெராஹெர்ட்ஸ் பற்றி என்ன எனவே நீங்கள் நன்றாகச் சென்றுகொண்டிருக்கும் போது அது டெராஹெர்ட்ஸுக்கு வரும் டெராஹெர்ட்ஸுக்கு வேறு சிக்கல்கள் உள்ளன டெராஹெர்ட்ஸை உருவாக்கக்கூடிய மூலமே ஒரு சவாலான பிரச்சினையாகும் எனவே ஒரு டெராஹெர்ட்ஸ்க்கான மூலங்கள் விலை உயர்ந்தவை எனவே நீங்கள் குறைந்த செலவில் வைத்திருப்பது உங்கள் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும் மிகவும் விலையுயர்ந்த மூலத்தைக் கொண்டு அதைத் தோற்கடிக்க விரும்பவில்லை எனவே மூலமானது விலை உயர்ந்தது அல்லது கண்டுபிடிப்பான் விலை உயர்ந்தது மற்றும் அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குத் தெரியும் பின்னர் ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் குறிப்பு நேரம் 0949 ஐப் பார்க்கவும் அதே போல் எம்ஆர்ஐயும் செய்யுங்கள் டெராஹெர்ட்ஸ் உங்களுக்கு சிறந்த தெளிவுத்திறனைக் கொடுக்கும் என்பது உண்மைதான் உண்மையில் இது விமான நிலையங்களில் உள்ளன அமெரிக்கா வைத்திருப்பது ஒரு டெராஹெர்ட்ஸ் ஸ்கேனர் இது முழு உடல் ஸ்கேனர் ஆகும் இவை பல்வேறு பொருட்களின் இருப்பை காட்டுகிறது ஆனால் அவை மிகவும் விலையுயர்ந்த உபகரணங்கள் மாணவர் ஆனால் இந்த டெராஹெர்ட்ஸில் குறைந்த ஊடுருவக்கூடிய பங்கு உள்ளது எனவே டெராஹெர்ட்ஸ் நிச்சயமாக ஊடுருவல் ஆழத்தை மிகக் குறைவாகக் கொண்டுள்ளது எனவே மைக்ரோவேவ் ப்ரிக்குவேன்சி இதை 1 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் உடலின் படங்கள் மூலமாகவும் அதன் மலிவான கூறுகள் மூலமாகவும் என்னால் பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் நான் குறைந்த ப்ரிக்குவேன்சிகளுக்குச் செல்லும்போது மிகக் குறைவாக செல்ல விரும்பவில்லை அங்கு வேவ் லென்த்க்கு என்ன நடக்கும் மாணவர் அதிகரிக்கிறது வேவ் லென்த் அதிகரிக்கிறது எனவே நான் ஒரு இமேஜைப் பெறுவேன் ஆனால் அது மிகக் குறைந்த தெளிவுத்திறனை கொண்டு இருக்கும் இமேஜிங் தெளிவுத்திறன் என்பது வேவ் லென்த்தை பொறுத்தது எனவே நாம் இமேஜ் செய்ய முடியுமா இல்லையா என்பதை நமக்குச் சொல்லும் அடிப்படை இயற்பியல் என்ன எனவே பள்ளியில் இந்த சோதனையை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு ப்ரிஸமும் ஒளியும் இருக்கிறது மேலும் ஒளி சரியாக வளைகிறது இப்போது துல்லியமாக ஒளி ஏன் வளைகிறது என்பதில்தான் ஏனென்றால் எல்லா வண்ணங்களும் வெவ்வேறு ரெபிரக்ட்டிவ் இண்டீசெஸ் கொண்டிருக்கின்றன அவை இன்னும் விரிவான விளக்கமாகும் ஆனால் நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் இந்த ஒளியின் கற்றை ஏன் முதலில் வளைந்தது ஏனெனில் அது வேறொரு மீடியம்மில் வேறுபட்ட ரெபிரக்ட்டிவ் இண்டெக்ஸை எதிர்கொண்டது அதுதான் வேவ் ஸ்கெட்ட்டர் காரணமாகிறது அல்லது இந்த விஷயத்தில் ரெபிராக்ட் என்று கூறுவோம் இப்போது அதே கொள்கையை நான் மைக்ரோவேவ் கதிர்வீச்சுக்கு பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு வகையில் கோர்க்கப்பட்ட மார்பக திசுக்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பிரிவு என்று சொல்லலாம் இது வெளிர் நீலத்தால் வழங்கப்படுகிறது மற்றும் இது பல்வேறு கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த கூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன ஆனால் அவை வெளிர் நீல நிறத்தில் ஒத்திருக்கக்கூடும் சில உண்மை திசு மற்றும் புற்றுநோய் திசு பற்றி உங்களுக்குத் தெரியும் உதாரணமாக இந்த விஷயங்கள் அனைத்தும் இரத்தம் சார்ந்தவை எனவே நான் இதன் மூலம் ஒரு வேவ் வை மீடியம் மூலமாக அனுப்பும்போது என்ன ஆகும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ரெபிரக்ட்டிவ் இண்டெக்ஸை அல்லது வெவ்வேறு பெர்மிட்டிவிட்டிகளை எதிர்கொள்ளும் நாம் பார்த்த சில வகையான ஸ்கெட்டெரிங்களுக்கும ஆளாக வேண்டும் இப்போது ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ன் செயலாக்கத்தை மீண்டும் சேகரித்து ஒரு இமேஜ்யை பெற முயற்சிப்போம் எனவே இன்னும் துல்லியமாக அது அறியப்படுகிறது என்று பொருள் எனவே உயிரியலாளர்கள் இதைச் செய்துள்ளனர் அவர்கள் புற்றுநோய் திசு மற்றும் ஆரோக்கியமான பிரச்சனைகளையும் பிரித்தெடுத்துள்ளனர் மேலும் அவர்கள் நுண்ணலை பண்புகளையும் ஆய்வு செய்துள்ளனர் எனவே இந்த திசுக்களின் வேறுபட்ட பெர்மிட்டிவிட்டிகளை அவர்கள் ஆய்வு செய்துள்ளனர் எனவே நிச்சயமாக புற்றுநோய் திசு ஆரோக்கியமான பிரச்சினையிலிருந்து வேறுபட்ட பெர்மிட்டிவிட்டிகளை கொண்டுள்ளது இதுவே முதல் முடிவு ஆகும் இதன் விளைவாக அது எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் பீல்டை வித்தியாசமாக ஸ்கெட்ட்டர் செய்கின்றது மற்றும் அந்த தகவல் எப்படியாவது பின்னர் ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ல் குறியிடப்படும் எனவே இந்த விஷயத்தில் சில இன்சிடென்ட் வேவ்களை இங்கு அனுப்புவதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் மற்றும் நான் இந்த குமிழ் இல்லாவிட்டால் இந்த குமிழ் இங்கே இருந்தால் இங்கிருந்து வேவ்களுக்கு என்ன நடக்கும் அது நேராக சென்று போகும் ஆனால் இப்போது இந்த குமிழ் இங்கே இருப்பதால் சவுண்ட் வேவ் மீண்டும் மீண்டும் ரெபிலக்ட் ஆகிறது எனவே இது தகவல் மறைமுகமாக ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ல் குறியிடப்படுகிறது எனவே தகவளை உங்களில் சிலர் வெளியே இழுக்க வேண்டும் மாணவர் எனவே ஆரோக்கியமான திசுக்களிலிருந்தும் ரெபிலக்ஷன் ஏற்படும் ஆரோக்கியமான திசுக்களிலிருந்தும் ரெபிலக்ஷன் ஏற்படும் எனவே ரெபிலக்ஷன் இருக்கும் என்று அவர் சொல்வது சரிதான் ரெபிரக்ட்டிவ் இண்டெக்ஸ் குறியீட்டில் மாற்றம் ஏற்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் எனவே நாம் ஆரோக்கியமான மற்றும் புற்றுநோய் திசுக்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பேசுவோம் இது மார்பக புற்றுநோயைக் கண்டறிவதற்கான அமைப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது எனவே அதன் படிப்படியாக மேலே செல்லலாம் எனவே இது ஒரு படி 1 ஆகும் எனவே இங்கே இந்த மூலதனம் D இங்கே உள்ளது இது விசாரணையின் களத்தை குறிக்கிறது இது உங்கள் தலையின் குறுக்கு வெட்டு மார்பகத்தின் குறுக்குவெட்டு உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் அல்லது ஒரு மரத்தின் தண்டு எதுவுமாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் எனவே நான் D ன் உள்ளே எதை சொல்கிறேன் என்று தெரியவில்லை என்ன பெர்மிட்டிவிட்டி என்பதை நான் தீர்மானிக்க விரும்புகிறேன் எனவே சிறந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது இந்த ஆப்ஜெக்ட் கொத்தான டிரான்ஸ்மிட்டர்களையும் மற்றும் ரிசீவ்ர்களையும் சுற்றி பெற்று இருக்கும் எனவே இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டிரான்ஸ்மிட்டராகவும் ரிசீவ்ர்கலாகவும் செயல்பட முடியும் அதனால் நான் என்ன செய்கிறேன் நான் இங்கிருந்து ஒரு இன்சிடென்ட் வேவ்வை அனுப்புகிறேன் இவை அனைத்தும் ஸ்கெட்ட்டர்டு செய்யப்பட்டு சேகரிக்கப்படும் எனவே எனக்கு ஒரு இன்சிடென்ட் வேவ் கிடைத்துள்ளது பல ரெபிலக்ட்ட் செய்யப்பட்டன அல்லது ஸ்கெட்ட்டர்டு பீல்ட் ஆக இருந்தன பின்னர் நான் அதை அணைத்துவிட்டு அடுத்த பையனை இயக்குகிறேன் எனவே நான் இந்த பையனை அணைத்துவிடுவேன் இந்த பையனை இயக்கி அதே பரிசோதனையை மீண்டும் செய்வேன் எனவே ஏனெனில் ஆப்ஜெக்ட் சுழற்சி முறையில் சமச்சீராக இருக்க வேண்டிய அவசியமில்லை நான் வெவ்வேறு ஆங்கிளில் இருந்து அதைப் பார்க்கும்போது வேறுபட்ட தகவல்களைப் பெறுவேன் எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் சேமிக்கப்பட்டு இப்போது உடல் பரிசோதனை முடிக்கப்பட்டது நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை தரவு சேகரிப்பு நான் செய்ய வேண்டியது எல்லாம் ஏனெனில் நான் இன்வேசிவ்க்கு நான் போகப்போவதில்லை வெட்டுவதில்லை அல்லது அதை ஊக்குவிப்பதும் இல்லை அல்லது அதுபோன்ற எதையும் செய்ய முடியாது மற்றும் எங்கே படி 2 உண்மையான சவாலாக இருக்கும் எனவே நான் சேகரித்த இந்த பீல்ட்களை நான் பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு கணித சிக்கலை தீர்க்க வேண்டும் இது கணித சிக்கல் என்பது தலைகீழ் சிக்கலின் ஒரு செயல்பாடாக பெர்மிட்டிவிட்டிகளை பெற ஸ்பேஸை பொறுத்து அழைக்கப்படுகிறது எனவே ஸ்பேஸின் செயல்பாடாக பெர்மிட்டிவிட்டிகளை பெற விரும்புகிறேன் இப்போது குறிப்பிட்டுள்ளபடி அது நடக்கலாம் ஆரோக்கியமான திசு வேவ்களை ஸ்கெட்ட்டர்டு செய்யும் புற்றுநோய் திசுவும் வேவ்களை ஸ்கெட்ட்டர்டு செய்யும் எனவே பிறகு இவை அனைத்தையும் செய்து நான் என்ன செய்ய வேண்டும் எனவே இது உண்மையில் 3 வது படி இது நோயறிதலின் பகுதிக்கு நம்மை கொண்டு வருகிறது எனவே உயிரியல் மற்றும் மருத்துவத்தில் உயிரியல் மற்றும் மருத்துவத்தில் உள்ளவர்கள் அவர்கள் ஏற்கனவே கடினமாக வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஆரோக்கியமான திசு ஆரோக்கியமற்ற திசு இரத்த கொழுப்பு புற்றுநோய்க்கான பெர்மிட்டிவிட்டிகளை அவர்கள் கணக்கிட்டுள்ளனர் இந்த விஷயங்கள் அனைத்தும் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே எனது இந்த எப்சிலனை ஸ்பேஸின் செயல்பாடாக பெற்றவுடன் நான் அப்படியே இருக்கிறேன் ஒவ்வொரு பிக்சலையும் பாருங்கள் எப்சிலனின் மதிப்பு என்ன அருகிலுள்ள பொருத்தம் என்ன இது கொழுப்பாக இருக்கிறதா இது புற்றுநோயா அது என்ன புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் எவ்வாறு கண்டறிய முடியும் பேக்ஸ்கேட்டர்டு பீல்ட் யை பயன்படுத்தி மட்டுமே இந்த பரிசோதனையை மீண்டும் செய்ய முடியுமா அதாவது நீங்கள் ஒன்றைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மாணவர் ஆம் இந்த சப்ளையர் ஏற்பாட்டிற்கு பதிலாக மாணவர் இந்த லோபோ டிரான்ஸ்மிட் மற்றும் ரிசீவரை ஒற்றை பக்கத்தில் பயன்படுத்தலாமா எனவே நான் இந்த டிரான்ஸ்மிட்டரை தொடர்ந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் மற்ற ரிசீவர்கள் யாரும் இல்லை அங்கே நான் இந்த பீல்ட் யை சேகரிக்கிறேன் ஆமாம் நீங்கள் அதை செய்ய முடியும் எனவே நான் அதை உங்களிடம் திருப்புவேன் எனவே நான் அங்கு மார்பக புற்றுநோயைச் கண்டறிதளைச் செய்தேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் உங்களுக்குக் காண்பிப்பது உண்மையில் சாதனம் என்ன என்பதற்கான சிறந்த பார்வை போல இருக்கும் எனவே நோயாளி படுத்துக் கொள்கிறான் ஒரு சிலிண்டெரிக்கல் சேம்பர் போன்றது இதில் நோயாளி சற்று குறைக்கப்படுகிறார் எனவே நோயாளி எல்லா பக்கங்களிலும் டிரான்ஸ்மிட்டர்களால் மற்றும் ரிசீவர்களால் சூழப்பட்டிருக்கிறார் மற்றும் நீங்கள் இங்கே பீல்ட் யை சேகரிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் விரும்பினால் இந்த சிக்கலை தீர்க்க சிந்தியுங்கள் மற்றும் நீங்கள் பல ரிசீவர்களை பரிந்துரை செய்வீர்களா அல்லது நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் மட்டுமே இருக்க விரும்பினீர்களா எனவே ஒரு டிரான்ஸ்மிட்டர் அனுப்புகிறது மற்றும் நீங்கள் அதை சேகரிக்கிறீர்கள் உங்களிடம் உள்ளதில் எது சிறந்தது எல்லாம் மீண்டும் ஸ்கெட்ட்டர்டு ஆக தேவையில்லை எனவே நீங்கள் ஆடம்பரமாக இருந்தால் நான் ரிசீவர் என்று சொல்லும் எல்லா இடங்களிலும் டிரான்ஸ்மிட்டர்களை வைப்பது நல்லது எல்லா இடங்களிலும் அப்பொழுது தான் டிரான்ஸ்மிட்டர் திரும்பி வராத எல்லா தகவல்களையும் சேகரிக்க முடியும் அதாவது பிரச்சினையின் பரிமாணமானது இப்போது இதுவரையில் அமைக்கப்படவில்லை அது ஒரு 2D சிக்கல் போல் தெரிகிறது ஆனால் சரியான நேரத்தில் இது ஒரு 3D சிக்கலாக இருக்கலாம் எனவே பல அடுக்குகள் கொண்ட ஆண்டெனாக்களின் ரிசீவர் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்கள் இருக்க முடியும் எனவே நான் ஒரு 3D தலைகீழ் சிக்கலை தீர்க்க வேண்டும் ஆனால் நான் அதை எடுத்துக்காட்டிய விதம் 2D சிக்கலாகத் தெரிகிறது அது இருக்க வேண்டியதில்லை இப்போது இது மார்பக புற்றுநோய்க்கானது இப்போது அங்கு கண்ணிவெடி கண்டறிதல் போன்ற ஏதாவது வெளிப்படையாக நான் தரையின் கீழ் ரிசீவர்களை வைத்திருக்க முடியாது எனவே நான் அங்கு என்ன செய்ய முடியும் ஒரு எனது ரிசீவர்கள் உங்களுக்குத் தெரிந்த எல்லா இடங்களிலும் இல்லாததால் நீங்கள் ஒரு பொறியாளராக தகவலை இழக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் எனவே ஒரு பதில் என்னவென்றால் உங்களுக்கு வேறு வழியில்லை நீங்கள் பேக்ஸ்கேட்டர்டு பீல்ட் உடன் வாழ வேண்டும் அதுவே அதைச் செய்வதற்கான சிறந்த வழி பல ஆண்டெனாக்கள் எனவே என்னிடம் தரை இருந்தால் மற்றும் இதுவே இங்கே என் சாதனம் எனவே நாம் என்னிடம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் உள்ளது என்று கூறுகிறேன் நான் அதை வைப்பதில் இருந்து அது என்னை தடுக்கிறது எனவே உண்மையில் எங்களை அனுமதியுங்கள் இதை ஒரு டிரான்ஸ்மிட்டர் என்று அழைக்க வேண்டாம் என்று எனவே இதை டிரான்ஸ்மிட்டர் என்று அழைப்போம் எனவே இதை நாம் டிரான்ஸ்மிட்டர் என்று அழைப்போம் அதிகமான ரிசீவர்களை இங்கு வைப்பதில் இருந்து என்னைத் தடுப்பது எது எதுவும் இல்லை அதாவது பையன் ஒரு வேவ்யை அனுப்புகிறான் அது பேக்ஸ்கேட்டர்டு பீல்ட் யை மீண்டும் சேகரிக்கிறது ஆனால் இங்கு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் எடுத்துக்காட்டாக ஆங்கிள்டு ஆப்ஜெக்ட் சற்று இங்கே இருக்கும் எனவே இந்தத் பீல்டும் இந்த புள்ளிகளுக்குச் செல்லும் மேலும் அதிகமான தகவல்கள் எப்போதும் சிறந்தது எனவே நான் கண்ணிவெடி கண்டறிதலில் இருந்தால் இதை நான் செய்வேன் எனவே இது ஒரு அரை ஸ்பேஸ் எனக்கு பாதி ஸ்பேஸ் மட்டுமே ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் எனவே முடிந்த வரை கொடுக்கப்பட்ட அளவு எடை size weight மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்திலும் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர்களை நான் வைக்க வேண்டும் உங்களிடம் கூட இல்லாத அந்த ஆடம்பரமான ஒரு உதாரணத்தைப் பற்றி யோசிக்க முடியுமா இது மிக முக்கியமான மற்றும் நன்கு அறியப்பட்ட உதாரணம் இங்கே இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு எனவே நாங்கள் 1 மார்பக புற்றுநோயைக் கண்டறிதல் மூலம் தொடங்கினோம் என்னால் ஆப்ஜெக்ட்டுகளை சுற்றிலும் நன்றாக வைத்து இருக்க முடியும் நான் உதாரணம் 2 க்கு வந்தேன் அங்கு என்னால் சுற்றிலும் ஆப்ஜெக்ட்டுகளை வைக்க முடியவில்லை ஆனால் இன்னும் என்னால் அதிக ரிசீவர்களை வைக்க முடியும் மாணவர் விமானம் விமானத்தை விட சற்று பொதுவானது எஸ் ஆம் இல்லை ஆர் எஸ் ஆனால் பயன்பாடு வாரியாக மாணவர் இராணுவம் இராணுவம் மற்றும் பொது ஸ்பேஸ் அடிப்படையிலான ரிமோட் சென்சிங் ஒவ்வொரு நாடும் அதன் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்கள் பூமியை உணர தொடங்குகிறது எனவே உங்களிடம் இது போன்ற பூமி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய செயற்கைக்கோள் இங்கேயே முடிந்துவிட்டது அது ஒரு ரேடார் வேவ்வை அனுப்புகிறது எனவே நான் புகைப்படங்களை எடுக்கும் ஒரு செயலற்ற செயற்கைக்கோளைப் பற்றி பேசப்போவதில்லை நான் ஒரு ரேடார் செயற்கைக்கோளைப் பற்றி பேசுகிறேன் எனவே இதில் ஒரு பல்ஸை அனுப்பும் ரேடார் உள்ளது இங்கே அது நிச்சயமாக ஒரு பல்ஸை அனுப்புகிறது வேவ் தரையில் இருப்பதைப் பொறுத்து எல்லா திசைகளிலும் மீண்டும் ரெபிலக்ட் செய்ய போகிறது ஆனால் ஸ்பேஸ் ல் அது ஒரு ரேடார் எனவே ரேடார் செயற்கைக்கோள்களின் திரள் கொண்ட இந்த ஆடம்பரத்தை நான் அதே புள்ளியில் சேகரிக்க ஸ்பேஸ் மற்றும் டைம் யை முற்றிலும் கொண்டிருக்கவில்லை எனவே இங்கே எனக்கு பேக்ஸ்கேட்டர்டுக்கு மட்டுமே அணுகல் தகவல் உள்ளது எனவே இது ஏதோ ஒரு வகையில் பிரச்சினை 3 மிகவும் சவாலாக உள்ளது ஏனெனில் நான் மிகக் குறைந்த தகவல்களைக் கொண்டிருக்கிறேன் ஆனால் முழு பூமியையும் வரைபடமாக்க முயற்சிக்க விரும்புகிறேன் எனவே அடிப்படைக் கொள்கை என்னவென்றால் நீங்கள் ஒரு சிக்கலை உருவாக்கும் அளவுக்கு உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கீறீர்கள் அதனால் எதையாவது வடிவமைப்பதற்கு முன் கொடுக்கப்பட்ட காட்சியில் நான் எவ்வளவு தகவல்களை அதிகமாக பெற முடியும் என்பதை முயற்சிக்கவும் உதாரணமாக சுவரில் விரிசல் அது ஒரு நெடுவரிசையாக இருந்தால் என்னை சுற்றி ஆடம்பரமும் இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சுவர் இருந்தால் அது பிரச்சினை 2 போன்றது பிறகு நான் உங்களைச் சுற்றி செல்ல முடியாது உங்களை சுற்றி என்ன உள்ளது என தெரிந்து கொள்ளுங்கள் எனவே அதே பிளேனில் வரிசையான டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர்களை வைத்திருப்பேன் எனவே அது வரை நீங்கள் ஒரு பொறியாளராக அதை எவ்வாறு செய்ய விரும்புகிறீர்கள் அதை இங்கே எழுதுவோம் இது ரிமோட் சென்சிங் மேலும் இந்த ரிமோட் சென்சிங் ஸ்பேசில் இருந்து இருக்கலாம் இது ஒரு வான்வழி ரேடார் வழியாக இருக்கலாம் இராணுவ பயன்பாட்டின் விஷயத்தில் இது மிகவும் பொதுவானது நீங்கள் ரேடாரை ஒரு விமானத்தின் மீது ஏற்றலாம்